வணக்கம் நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் வகுப்பை ரசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் சரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டும் உங்களுக்குத் தெரிந்த குறிப்புகளை அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்று நாம் ஹீம் காப்பர் ஆக்ஸிடேஸ்கள் பற்றி விவாதிப்போம் பெயர் குறிப்பிடுவது போல குறைந்தது ஒரு ஹீம் மையம் மற்றும் ஒரு காப்பர் மையம் உள்ளது நாம் விவாதிக்கப் போகும் நொதி சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸ் ஆகும் இது மிகவும் முக்கியமான அந்த நொதிகளில் ஒன்றாகும் இது மூலக்கூறு ஆக்ஸிஜனை நீராக மாற்றுகிறது உண்மையில் இரண்டு இணையான நீர் மூலக்கூறு ஆக்ஸிஜனை தண்ணீராக மாற்ற 4 எலக்ட்ரான்கள் மற்றும் 4 புரோட்டான்கள் தேவைப்படுகிறது இப்போது இது ஒரு எளிய வினை என்றாலும் ஆனால் இந்த வினையின் சக்தியை நீங்கள் காண்கிறீர்கள் இது ஒரு சிறந்த வினையாகும் உயிரியல் அமைப்பில் இது சிரமமின்றி நடைபெறுகின்றது ஏனெனில் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த மெட்டலோஎன்சைம்களின் செயலில் உள்ள தளத்தைப் பார்த்தால் சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸ் நிச்சயமாக ஒரு ஹீம் இரும்பு மையம் மற்றும் ஒரு காப்பர் மையம் உள்ளது சைட்டோக்ரோம் C எலக்ட்ரானய் காப்பர் A ஒரு மையத்திற்கும் மற்றொன்றுக்கும் இடமாற்றம் செய்கிறது மற்றும் இரும்பு மையமும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது அதனுடன் குறிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இது எலக்ட்ரான் பரிமாற்றத்தின் ரிலே எல்லா வழிகளிலும் நடக்கிறது சைட்டோக்ரோம் C முதல் காப்பர் A வரை மற்றொரு பார்பயரின் மையத்திற்கும் பின்னர் அங்கிருந்து இறுதியாக எலக்ட்ரான் ஹீம் a3 மற்றும் காப்பர் B தளத்திற்கு வருகிறது எனவே இந்த மஞ்சள் நிற பகுதி நிச்சயமாக உண்மையான செயலில் உள்ள தளமாகும் இவை சைட்டோக்ரோம் C யின் பகுதியாகும் இந்த நொதி மெட்டலோஎன்சைம் சுவாச சங்கிலியிலும் மைட்டோகாண்ட்ரியா மற்றும் நிச்சயமாக பாக்டீரியாவிலும் இது காணப்படுகிறது அதன் செயல்பாடு ரெடாக்ஸ் இணைக்கப்பட்ட புரோட்டான் பம்புகள் ஆகும் இந்த 8 புரோட்டான் வரும் இடத்திலிருந்து இந்த 4 ரெடாக்ஸ் இணைக்கப்பட்ட புரோட்டானில் இது ஈடுபட்டுள்ளது இந்த செயல்பாட்டில் 4 புரோட்டான்கள் ஈடுபட்டுள்ளன ஆக்ஸிஜன் நீராக வினையூக்க ஒடுக்கம் அடைகிறது மற்றும் இது புரோட்டான் சவ்வு இடமாற்றம் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது மின் வேதியியல் புரோட்டான் சாய்வு உருவாக்குகிறது இது ATP உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு சவ்வு புரதமாகும் இப்போது நாம் இங்கு பெரிதாக்க முயற்சிக்கும்போது உயிரினங்களின் படிக அமைப்பைப் பார்ப்போம் எனவே இது ஒரு ஹீம் a3 இனமாக இருக்கும் இது ஒரு காப்பர் B தளம் மிகவும் சுவாரஸ்யமாக இது இரண்டு ஹிஸ்டிடின் நிச்சயமாக உள்ளது மூன்றாவது ஹிஸ்டைடினும் உள்ளது நான் காப்பருடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்று கூறுவேன் ஆனால் இவை சாதாரண ஹிஸ்டிடின் இந்த ஹிஸ்டிடின் ஒரு பீனால் மொயட்டியுடன் குறுக்கு இணைப்பில் உள்ளது எனவே ஒரு டைரோசின் மொயட்டி இந்த பீனால் OH இரும்பு மற்றும் காப்பர் மையங்களின் இந்த மையத்தை நோக்கி சுட்டிக்காட்டப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே இது இயற்கையில் வடிவமைக்கப்பட்டதா அல்லது நீர் உற்பத்திக்கான ஒட்டுமொத்த ஆக்ஸிஜனில் இந்த பீனாலுக்கு ஒரு பங்கு இருக்கலாம் நீங்கள் நிச்சயமாக ஹீம் தளத்தைப் பார்க்க முடியும் எனில் பார்பைரின் இரும்பு மையம் மற்றும் ஒரு ஆக்சியல் லிகாண்ட் ஹிஸ்டிடின் உள்ளது காப்பருக்கும் இரும்புக்கும் இடையிலான தூரம் 5 19 ஆங்ஸ்ட்ரோம் அறியப்பட்ட படிக அமைப்பு உள்ளது இது ஆக்ஸிஜன் நீராக ஓடுக்கம் அடையும் முக்கிய செயலில் உள்ள தளம் என்பதை தெளிவாகக் காட்டுகிறது நிச்சயமாக சில படிக கட்டமைப்புகள் இடைநிலையையும் உரிமை கோருகின்றன ஆனால் அவை எதுவும் இதுவரை நம்பகமானவை அல்ல மேலும் இடைநிலையைப் பார்க்க சிறந்த தரமான படிக அமைப்பைப் பெற வேண்டும் இது நொதியின் முற்றிலும் குறைக்கப்பட்ட வடிவமாகும் மீண்டும் இரும்பு காப்பர் தூரம் 5 19 ஆங்ஸ்ட்ரோம் ஆகும் இந்த இரண்டு மையங்களில் நேரடியாக ஆக்ஸிஜன் மூலக்கூறு போதுமானதாகவோ அல்லது சிறிது நீளமாகவோ இணைப்பில் இருக்கலாம் இந்த கட்டமைப்பை நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் தாமிரத்தில் டைரோசினுடன் மூன்று ஹிஸ்டிடின் குறுக்கு இணைப்பில் உள்ளது ஹைட்ராக்ஸோ தொகுதி இமிடாசோல் அல்லது ஹிஸ்டிடின் மொயட்டி நோக்கி உள்ளது மேலும் முக்கியமாக இந்த ஹீம் a3 மையத்தில் ஒரு ஹிஸ்டிடினும் உள்ளது ஏனெனில் இவை கூட ஒரு பங்கைக் கொண்டுள்ளன என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே ஹிஸ்டைடின் மற்றும் இந்த பீனால் அல்லது டைரோசின் போன்ற வெகு தொலைவில் உள்ள லிகாண்ட் நீர் உற்பத்திக்கான ஒட்டுமொத்த ஆக்ஸிஜனில் ஒரு பங்கைக் கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொரு லிகாண்ட் மற்றும் இந்த உலோக மையத்தின் ஒவ்வொன்றின் பங்கையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இப்போது ஒரு நிமிடம் காத்திருங்கள் உருமாற்றத்தை மிகவும் எளிமையாகப் பார்ப்போம் இது ஆக்ஸிஜன் தண்ணீராக மாற்றப்படுகிறது 4 புரோட்டான் மற்றும் 4 எலக்ட்ரான் தேவை இந்த செயல்பாட்டின் போது ஒரு புரோட்டான் சாய்வு உருவாக்கப்படுகிறது இப்போது ஒரு சிக்மா பிணைப்பு போன்ற ஆக்சிஜன் ஆக்ஸிஜன் இரட்டைப் பிணைப்பையும் காற்றில் உள்ள மூலக்கூறு ஆக்ஸிஜனில் உள்ள மற்றொரு பை பிணைப்பையும் கவனமாக கவனித்தால் முற்றிலும் பிளவுபட வேண்டும் சரி அது எளிதானதாக இருக்காது அந்த இரண்டு பிணைப்பையும் ஒரு சிக்மா பிணைப்பு மற்றும் பை பிணைப்பை பிளவுபடுத்துவதன் மூலம் ஆக்ஸிஜன் தண்ணீராக மாற்றப்படுகிறது இந்த வேதியியலைப் புரிந்து கொள்ள பல்வேறு குழுக்களின் முயற்சிகள் தான் நாம் பார்க்க முயற்சிப்போம் மூலக்கூறு மட்டத்தில் இது எவ்வாறு நிகழக்கூடும் எப்படி 4 எலக்ட்ரான் மற்றும் 4 புரோட்டான் இருப்பதால் விஷயங்கள் படிப்படியாக நடக்கின்றன எவ்வளவு படிப்படியாக விஷயங்கள் நடக்கிறதா செயற்கை ஆய்வுகள் அவசியம் என்று நான் கருதுகிறேன் என்பதைப் புரிந்து கொள்ள ஒரு எலக்ட்ரான் சேர்க்கப்படும்போது என்ன நடக்கும் என்பதை நிமிட விவரங்களில் புரிந்து கொள்ள நீங்கள் நொதி ஆய்வுகள் அல்லது உயிரியல் ஆய்வுகளை நம்ப முடியாது ஏனெனில் இந்த செயல்முறை வினையூக்க செயல்முறை போல மிக வேகமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு செயலும் நிமிட விவரத்தில் புரிந்து கொள்ள கிட்டத்தட்ட வழி இல்லை இது செயற்கை ஆய்வுகள் அல்லது கனிம வேதியியலாளர்கள் உயிரியக்கவியல் வேதியியலாளர்கள் செயற்கை உயிரியக்க வேதியியலாளர் கணக்கீட்டு வேதியியலாளர்கள் இந்த சிக்கலைப் புரிந்துகொள்வதில் ஈடுபட்டனர் நிச்சயமாக பல ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஆய்வுகள் தேவை என்ன நடக்கிறது என்பதை அறிய அனைவரின் பங்களிப்பும் வேண்டும் அதைப் பார்ப்போம் எனவே ஒருவர் செய்ய நினைப்பது என்னவென்றால் 1 1 இரும்பு மற்றும் காப்பர் கலவையை எடுத்துக் கொள்வதுதான் அதில் என்ன ஆபத்து என்றால் இது 1 1 பாணியில் ஆக்ஸிஜனுடன் வினைபுரியப் போகிறதா அல்லது அவை ஏதேனும் ஒருங்கிணைந்த இயக்கத்தைக் கொண்டிருக்கப் போகிறதா எடுத்துக்காட்டாக இரும்பு தானே ஆக்ஸிஜனுடன் வினைபுரியும் மேலும் மற்றொரு இரும்பு தேவைப்பட்டால் அது ஒரு திட்டத்திற்கு வரலாம் இது செயற்கை ஆய்வுகள் சரியானது என்பதால் என்சைமில் சாத்தியமான ஒரு இரும்பு மையம் மட்டுமே இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் நீங்கள் எடுக்கும் போது செயற்கை அமைப்பில் எடுத்துக்கொண்டால் இந்த பொருளின் ஒரு மோல் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் இந்த மூலக்கூறின் அவகாட்ரோ எண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த மூலக்கூறு ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமைகளைக் கொண்டிருப்பதில் பஞ்சமில்லை இதேபோல் காப்பரில் ஒன்றுக்கு மேற்பட்ட காப்பர்கள் இருக்கின்ற இதுபோன்ற காப்பர் முடிவில் பிணைக்கப்பட்டுள்ள பெராக்ஸோ இனங்களை சரியான முறையில் கொடுக்கின்றன இதுதான் முடிவில் பிணைக்கப்பட்டுள்ள பெராக்ஸோ இனங்களை சரியான முறையில் கொடுக்கின்றன கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான் மற்றும் புரோட்டானின் அடிப்படையில் சூப்பர்ஆக்ஸோ பெராக்சோ அல்லது பிற இடைநிலைகளை உருவாக்குவதற்கு இவை அறியப்பட்ட இனங்கள் எனவே ஆக்ஸிஜன் சேர்க்கப்படும்போது அவை சுயாதீனமாக நடைபெறப் போகின்றன இது 1 1 சேர்க்கப்பட்டாலும் கூட அவைகள் காம்ப்ளெக்சய் உருவாக்கப் போகின்றதா குறிப்பாக அவை ஒன்றுக்கொன்று இணைக்கப்படாதபோது இந்த பார்பைரின் வளையத்தின் மூலம் அவை ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது அவைகள் ஒருவருக்கொருவர் பேசப் போகிறார்களா அல்லது அவைகள் ஒரு இடைமுக வினை கொண்டிருக்கலாம் இதன் மற்றொரு மூலக்கூறு காப்பர் தாமிரத்துடன் தொடர்பில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுடன் இரும்பும் இரும்புடன் தொடர்பில் இருக்கும் இவை டெட்ராடென்டேட் லிகாண்ட் அமைப்பு ஒரு காப்பர் காம்ப்ளெக்ஸ் எதிர்வினையாற்றுவது அல்லது எடுத்துக்கொள்வது பற்றி ஒருவர் நினைக்கலாம் இவை அனைத்தும் ஒடுக்கப்பட்ட வடிவம் சரியானவை நாம் முன்பு பார்த்த படிக கட்டமைப்புகள் இவை ஒடுக்கப்பட்ட வடிவம் எனவே இந்த வகையான படிக அமைப்பு அல்லது நோக்குநிலை அல்லது வேதியியலை அடிப்படையில் பிரதிபலிக்க முயற்சிக்கிறோம் எனவே இது ஒரு டிரைடென்டேட் லிகாண்ட் நாம் ஏன் ஆர்வமாக இருக்கிறோம் இது முக்கியமாக என்சைமில் டிரைடென்டேட்டாக இருப்பதால் எனவே இவை ஹிஸ்டிடின் ஆனால் எல்லா ஹிஸ்டிடின்களையும் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை அதை எடுக்க முடிந்தால் அது நல்லது இல்லையெனில் ஹிஸ்டைடின் பதிலாக பைரிடின் அல்லது ஒரு அலிபாடிக் அமீன் எடுத்தாலும் வேதியியல் பெரிதும் மாறுபடாது எனவே வேதியியல் மிகவும் குறைவாகவே இருக்கும் அல்லது கிட்டத்தட்ட எந்த வித்தியாசத்தையும் காண முடியாது எனவே அத்தகைய கலவையை நாம் தயாரிக்க முடியுமா ஆமாம் இந்த கலவையின் ஆக்ஸிஜன் காம்ப்ளெக்சய் நாங்கள் கண்டிருக்கிறோம் இது மீண்டும் ஒரு டிரைடென்டேட் லிகாண்ட் ஆகும் இது பெராக்ஸோவில் உங்களுக்கு பக்கவாட்டாக கொடுக்க முடியும் ஹீமோசயினினில் என்ன நடக்கிறது என்பதைப் போலவே இரண்டு காப்பர் மையமும் வரலாம் இது டைகாப்பர் டைபெராக்ஸ் டைகாப்பர் பெராக்சோ இடைநிலை போன்ற ஹீமோசயினினுக்கு வழிவகுக்கும் நாம் அவற்றை 11 என்ற விகிதத்தில் கலக்கும்போது 11 என்ற விகிதத்தில் செயற்கை பார்பைரின் சேர்மத்தை மாதிரி சேர்மத்துடன் கலக்கவும் ஒருவேளை அந்த ஒவ்வொரு மையத்திலிருந்தும் நாம் சுயாதீன வேதியியலைப் பெறலாம் அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சேர்மம் உங்களுக்குத் தெரிந்திருப்பதைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் அங்கு முதலில் உருவாகும் சேர்மம் ஒன்று மற்றொன்றுடன் தொடர்பில் இருக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவை பிணைக்கப்பட்டு பார்பயரினுடன் இணைக்கப்பட்டால் என்ன நடக்கப் போகிறது அவைகள் இன்னும் ஒரு டைநூக்கிலீயர் காப்பர் இனத்தை உருவாக்கப் போகிறதா அல்லது இரும்பு ஒரு இரும்பு டைஇரும்பு இடைநிலையை உருவாக்குமா எனவே இந்த கேள்விகள் அனைத்தும் சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸ் வேதியியலைப் புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் கடந்த சில தசாப்தங்களாக இது குறித்து விரிவான ஆய்வுகள் செய்யப்படுகின்றன ஆனால் அடிப்படையில் நாம் புரிந்துகொள்ள முயற்சிப்பது குறைந்த வெப்பநிலையில் ஒரு சமமான ஆக்ஸிஜன் சேர்க்கப்படும் போது இந்த சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸ் இரும்பு மற்றும் காப்பர் மையத்திற்கு என்ன நடக்கும் இரும்பு மற்றும் காப்பர் ஆக்ஸிஜன் மூலக்கூறுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு இனத்தை உருவாக்கப் போகிறதா பின்னர் அறை வெப்பநிலையில் இது நடந்தால் என்ன நடக்கப் போகிறது என்பது நிச்சயமாக ஒருவித பிற வெப்பஇயக்கவியல் நிலையான தயாரிப்பு உருவாகலாம் முதலில் ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் நீங்கள் இங்கே பார்ப்பது போல் அவற்றை இணைப்பது போன்றவற்றை நாங்கள் இணைக்கிறோம் அல்லது நீங்கள் அங்கு பார்ப்பது போல் அவற்றை இணைக்கவில்லை என்றால் அவைகள் அனைத்தும் இந்த வகையான பெராக்ஸோ இடைநிலையை உருவாக்கப் போகின்றது இது மிகவும் தனித்துவமானது எனவே நாங்கள் சொல்ல முயற்சிப்பது இரும்பு காப்பர் 11 என்ற விகிதத்தில் கரைசலாக கலக்கும்போது அவைகள் ஒரு காப்பர் காப்பர் அல்லது இரும்பு இரும்பு இனங்கள் அல்லாமல் ஒரு இரும்பு காப்பர் இனம் உருவாகப் போகிறது அது மிகவும் தனித்துவமானது சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸுக்கு சரியான நம்பகத்தன்மையுடனும் இடைநிலையுடனும் இப்போது நாம் பெறக்கூடிய வகையில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இங்கே இங்கே பார்க்கும் இந்த இனங்கள் மிகவும் நிலையான இடைநிலை இல்லை அது உடனடியாகவோ அல்லது சூடாக்கும்போதோ அல்லது நீண்ட நேரம் வைத்திருக்கவோ முடியும் இது காப்பர் மையத்தில் உள்ள லிகாண்ட் பொறுத்து இந்த ஆக்சோப்ரிட்ஜ் இனங்களை உருவாக்கலாம் இவை நேராகவோ அல்லது சிறிது வளைந்தோ இருக்கலாம் நாம் அதை பார்க்கப்போவது இல்லை தொடர்ச்சியான ஆய்வுகள் உள்ளன முறையான ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன இது 11 கலவை உங்களுக்கு இந்த பெராக்சோவைத் தரும் என்பதை தெளிவாகக் கூறுகிறது இது தொடங்குவது மிகவும் உற்சாகமானது என்று நான் நினைக்கிறேன் இவை என்ன வகையான பெராக்சோ என்று பார்ப்போம் நிறைய ஆய்வுகள் செயற்கையாக நடந்துள்ளன ஆனால் படிக அமைப்பு பெறுவது மிகவும் கடினம் இது அவற்றில் ஒன்று செயற்கை உயிர்கனிமவியல் வேதியியலாளரின் ஆராய்ச்சி ஹீம் இரும்பு மையம் மற்றும் காப்பர் மையம் ஆகியவை ஆக்ஸிஜனால் ஒரு பக்க இறுதி முறையில் eta2 eta1 இணைக்கப்படுகின்றன இது நருடாவின் குழுவின் வேலை அங்கு அவர்கள் படிக அமைப்பைப் பெற முடிந்தது இது மிகவும் தனித்துவமானது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அத்தகைய படிக அமைப்பைப் பெறுவதற்கு ஆக்ஸிஜனுடன் பிணைக்கப்பட்ட ஹெட்ரோ பைமெட்டாலிக் இடைநிலை மிகவும் தனித்துவமானது இரும்பு காப்பரின் தூரம் 3 92 ஆங்ஸ்ட்ரோம் இரும்பிலிருந்து காப்பர் தூரம் 3 92 ஆங்ஸ்ட்ரோம் ஆக்ஸிஜன் தூரம் 1 46 ஆங்ஸ்ட்ரோம் அதுவும் மிகச் சிறந்தது இவை அனைத்தும் பெராக்ஸோ என்பதைக் குறிக்கின்றன இந்த ஆக்ஸிஜன் பிணைப்பு நீளம் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் படிக அமைப்பிலிருந்து அனைத்து வகையான தூரத்தையும் கணக்கிடலாம் இது உங்களுக்கு மிகவும் எளிதாக தருகிறது மற்றும் ஆக்ஸிஜன் நீட்சி 790 அலை எண்ணாக இருக்கும் ஒரு பெராக்சோ இனத்திற்கு நாம் சொல்வது இதுதான் எனவே சூப்பராக்ஸோ இனங்கள் சுமார் 1100 அலைஎண் பெராக்சோவிற்கு 800 அலைஎண்ணாக இருக்கும் மீண்டும் இரும்பு காப்பர் தூரம் 3 92 ஆங்ஸ்ட்ரோம் நொதியை நினைவில் கொள்ளுங்கள் இந்த இரும்பு காப்பர் தூரம் கிட்டத்தட்ட 5 19 ஆங்ஸ்ட்ரோம் நிச்சயமாக நீங்கள் விரும்பினால் போல நொதியை கற்பனை செய்து இந்த மாதிரியுடன் நொதியின் ஒருவித ஒற்றுமையைக் கொண்டிருக்க முயற்சிக்கவும் இது ஒன்றுக்கொன்று இரும்பு மையத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது ஆக்ஸிஜன் பிணைப்பின் மீது காப்பர் மையம் ஒருவேளை அவை ஒன்றுக்கொன்று அருகில் வந்து சேரும் ஆக்சிஜன் பிணைப்புக்கு இது 5 19 ஆங்ஸ்ட்ரோம் என்பதால் இது 3 9 ஆங்ஸ்ட்ரோம் போன்றது 1 1 புள்ளியை விட 2 ஆங்ஸ்ட்ரோம் வேறுபாடு உள்ளது அது மிகவும் சுவாரஸ்யமானது மேலும் சுவாரஸ்யமாக இந்த இனங்கள் மிகவும் நிலையற்றவை அத்தகைய படிக அமைப்பைப் பெறுவதற்கு ஒருவர் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் பேராசிரியர் கே கார்லின் குழு செய்த சில ஆரம்ப வேலைகளைப் பார்ப்போம் இவை செயற்கை ஆய்வுகள் மற்றும் விரிவான ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஆய்வுகள் இந்த ஆய்வுகள் வர நீண்ட நேரம் எடுக்கும் இவை உண்மையில் சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு சிறந்த ஆய்வாகும் எடுத்துக்காட்டாக இந்த வகையான கலவை தொகுப்பு மிகவும் சாதாரணமானது அல்ல எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் விஞ்ஞானிகள் இதை நம்பிக்கையுடன் செய்ய முடிந்தது இங்கே காப்பர் மையத்திற்கான ட்ரைடெண்டேட் லிகாண்ட் உள்ளது நிச்சயமாக இது ஒரு கரைப்பான் தொகுப்பாக அல்லது இந்த வினை அசிட்டோனிட்ரைல் அல்லது புரோபியோனிட்ரைல்லில் செய்யப்பட்டால் அது மைனஸ் 40 டிகிரியில் உறைந்திருக்கும் எனவே இது புரோபியோனிட்ரைல் ஆக இருக்க வேண்டும் எனவே எதிர்வினை மைனஸ் 90 டிகிரி செல்சியஸ் மற்றும் அல்லது பிற கரைப்பானில் செய்ய முடியும் இது கலவை பொறுத்து THF மற்றும் அசிட்டோன் பயன்படுத்தலாம் எனவே நாம் பேசும் இந்த கலவை காப்பர் I மற்றும் இரும்பு II ஐ முழுமையாகக் குறைத்துள்ளது ஆக்ஸிஜனுடன் உடனடியாக வினைபுரிந்தவுடன் இரும்பு சூப்பராக்ஸோ இனங்கள் உருவாகின்றன இந்த சந்தர்ப்பங்களில் காப்பர் சூப்பராக்ஸோ இனங்கள் உருவாகவில்லை என்பதை நினைவில் கொள்க இவை டெட்ராடென்டேட் லிகாண்ட் அமைப்பு ஆக்ஸிஜன் வினைத்திறன் மன்னிக்கவும் ட்ரைடனேட் லிகாண்ட் அமைப்புகளுடன் காப்பர் வேகமாக இல்லை ட்ரைடென்டேட் லிகாண்ட் கலவை ஆக்ஸிஜனுடன் வினைபுரிவதில்லை அது வேகமாக டெட்ராடென்டேட் லிகாண்டாக இருந்தது ஆக்சிஜனுடனான இந்த எதிர்வினை மிக வேகமாக இருந்திருக்கும் எப்படியிருந்தாலும் இந்த இரும்பு மையம் சூப்பர்ஆக்ஸோ இடைநிலையை உருவாக்குகிறது எனவே எலக்ட்ரானில் ஒன்று இரும்பு மையத்திலிருந்து இப்போது ஆக்ஸிஜனுக்கு இரும்பு சூப்பர் ஆக்சைடு இடைநிலையாக மாற்றப்படுகிறது எனவே இரும்பு லிருந்து இரும்பு க்கு செல்கிறது ஆக்ஸிஜன் 1 எலக்ட்ரானால் சூப்பர் ஆக்சைடாகக் குறைகிறது நீங்கள் இங்கே காப்பர் மையத்தைக் காண்கிறீர்கள் இங்கே இந்த காப்பர் மையம் காப்பர் ஆக உள்ளது இதுவரை எதுவும் நடக்கவில்லை எந்தவொரு எலக்ட்ரான் பரிமாற்றமும் அத்தகைய இடைநிலையை வகைப்படுத்த முடியாது இவை மிகவும் நிலையற்ற இடைநிலை இந்த சேர்மத்தின் புறஊதா நிறமாலையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் இந்த கலவையின் காரணமாக இது அலைநீளம் 530 நானோமீட்டர் ஆகும் இந்த இரும்பு சூப்பராக்ஸோ காரணமாக நீங்கள் இங்கேயே பார்க்க முடியும் என்பதால் இது குறைந்து ஒரு புதிய இனம் உருவாகிறது இப்போதெல்லாம் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் தரவு குறைந்த வெப்பநிலையில் இந்த தரவின் ஏதாவது மாற்றம் எங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் அறியப்பட்ட இலக்கியங்களுடன் நாம் உறுதிப்படுத்த முடிந்தால் இது அந்த சேர்மங்களின் கைரேகை அடையாளமாக கருதப்படுகிறது இவை மீண்டும் மிகவும் நிலையற்ற வேதியியல் மிகவும் மிக முக்கியமான வேதியியல் மிகக் குறைந்த வெப்பநிலையில் செய்யப்பட வேண்டும் மற்றும் உருவாக்கப்படும் இடைநிலை மிகவும் நிலையானவை அல்ல எனவே இது இடைநிலைகளில் சில சரியான படிப்பதற்கு நானோ விநாடி மில்லி விநாடி காலக்கெடுவைக் கொண்டுள்ளது எனவே 1 வினாடி நீங்கள் பெறக்கூடிய சிறந்ததாக இருக்கும் எனவே இந்த வேதியியல் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது நீங்கள் இந்த வேதியியலை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் கரைப்பான் நல்ல தரமாக இருக்க வேண்டும் மற்றும் கொடுக்கப்பட்ட கரைப்பானுக்கு வெப்பநிலை முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் சேர்மம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் அதை நாங்கள் கவனித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் அங்கே ஒரு ஆக்சியல் லிகாண்ட் உள்ளது இமிடாசோல் அல்லது ஹிஸ்டைடின் எதுவும் இல்லை அல்லது அதனுடன் இணைந்த பைரிடின் உங்களுக்குத் தெரியும் இது அசிட்டோனிட்ரைல் ஆகும் இது கரைப்பானில் இருந்து வருகிறது நீங்கள் பார்க்கும் போது இது அதிகரித்து 488 நானோமீட்டரில் ஒரு புதிய இனத்தை உருவாக்குகிறது அதாவது இங்கே மற்றும் 567 நானோமீட்டர் ஒட்டுமொத்தமாக இந்த இரும்பு காப்பர் பெராக்ஸோ இடைநிலை ஆகியவற்றிற்கு வழிவகுக்கிறது இது மிகவும் ஆச்சரியமான ஓன்று டெட்ராடென்டேட் லிகாண்ட் சிஸ்டத்துடன் படிக அமைப்பை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் ஆனால் அவை உண்மையில் மிக சமீபத்திய நிகழ்வு நீங்கள் பார்த்தால் இது 2003 ல் இந்த ஆய்வுகள் பல தசாப்தங்களாக நடந்து வருகின்றன எனவே இவை முந்தைய ஆய்வுகள் அல்லது தீர்வு ஆய்வுகள் படிக அமைப்பைப் பெறுவது என்ன என்பதை தெளிவாகக் காட்டும் சமகால ஆய்வுகள் உங்களுக்குத் தெரியும் ஆனால் படிக அமைப்பைக் கொண்டிருப்பதற்கு கூடுதலாக புரிதலும் வேதியியலும் மிகவும் அவசியம் நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த இனம் விரைவாக மறைந்து இங்கு சிவப்பு இனங்கள் உருவாகின்றன ஆனால் இந்த சிவப்பு இனங்கள் உருவாகுவதற்கு முன்பு மற்றொரு இடைநிலை உள்ளது அது விரைவாக சிதைவடையும் எனவே இந்த வகையான ஸ்பெக்ட்ரா மிகவும் தெளிவாக இடைநிலைகள் சம்பந்தப்பட்டிருப்பதைக் காட்டுகிறது மற்றும் பல்வேறு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பயன்படுத்துவதன் மூலம் இந்த இடைநிலையை ஒருவர் வகைப்படுத்த முடியும் நுட்பம் மற்றும் மீண்டும் இவை மிகவும் உயர்ந்த ஆய்வு மிகவும் உணர்திறன் ஆய்வுகள் மற்றும் மிகவும் கவனமான ஆய்வுகள் இதை பல முறை செய்வதில் ஒருவர் உண்மையிலேயே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பின்னர் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இந்த வேதியியல் பற்றிய முடிவை எடுக்க வேண்டும் சரி இங்கே செய்யப்பட்டுள்ள சில ஆய்வுகளின் சுருக்கமும் அவை ஒவ்வொன்றையும் நாம் விரிவாகப் பார்க்கவில்லை ஆனால் இரும்பு மற்றும் காப்பர் ஆகியவற்றிலிருந்து நாம் தொடங்கிய இந்த வகையான பார்பயரின் இரும்பு கலவையை சுருக்கமாகக் கூறுகிறோம் இது ஆக்ஸிஜனுடன் வினைபுரியும் அதே வேளையில் இரும்பு மற்றும் காப்பர் ஒவ்வொன்றும் ஒரு எலக்ட்ரானை ஆக்ஸிஜனுக்குக் கொடுத்து அதை பெராக்ஸோவாக மாற்றுகின்றன எனவே ஒரு எலக்ட்ரான் குறைக்கப்பட்ட இனங்கள் சூப்பராக்ஸோ என்றும் இரண்டு எலக்ட்ரான் குறைக்கப்பட்ட இனங்கள் பெராக்சோ என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே இரும்பு காப்பர் பெராக்சோ இடைநிலை 11 என்ற விகிதத்தில் சேர்க்கப்பட்டாலும் உருவாக்கப்படுகிறது எனவே இந்த காப்பர் சேர்மம் 1 சமமாக சேர்க்கப்பட்டது மற்றும் இந்த இரும்பு பார்பயரின் இரும்பு 1 சமமாக சேர்க்கப்பட்டது எந்த தொடர்பும் இல்லாவிட்டாலும் அல்லது ஒரு டைகாப்பர் பெராக்சோ இடைநிலையை உருவாக்கும் சாத்தியம் இருந்தபோதிலும் நீங்கள் முடிவில் பிணைக்கப்பட்ட பெராக்ஸோ இடைநிலையைப் பார்த்தீர்கள் இருந்தபோதிலும் இந்த கலவை இந்த பெராக்சோ இனங்கள் உருவாவதற்கு வெப்பஇயக்கவியலில் சென்றது நீங்கள் பார்த்தபடி முதல் இடைநிலை ஒரு சூப்பர்ஆக்சோ இடைநிலையாக இருக்கும் இந்த இனங்களை நீங்கள் புறஊதா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வேறுபட்ட ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நுட்பம் ஒத்ததிர்வு ராமன் உட்பட இது போன்ற தொழில்நுட்பத்தில் அறிந்து கொள்ளலாம் இந்த வகையான இனங்களுக்கு இது 808 அலைஎண்ணைக் கொடுக்கிறது இது பெராக்சோ என்பதை தெளிவாகக் குறிக்கிறது பிணைக்கும் முறை எங்களுக்குத் தெரியாது ஆனால் நீங்கள் பார்த்தபடி இது இங்கே eta2 பிணைப்பு மற்றும் காப்பருடன் eta1 பிணைப்பு எனவே காப்பர் வகையான இரட்டை பிணைப்புடன் ஒற்றை பிணைப்பு அல்லது ஆக்ஸிஜனில் இருந்து சமதூரத்தில் உள்ளதை நீங்கள் அறிவீர்கள் ஆக்ஸிஜன்கள் இரண்டும் இரும்பிலிருந்து சமதூரத்தில் மற்றும் ஆக்ஸிஜனில் ஒன்று தாமிரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த வகையான ஆக்ஸிஜன் நீண்டு கொண்டிருப்பதை நாங்கள் கவனித்திருக்கிறோம் மேலும் இதை O18 பயன்படுத்தப்பட்டால் மாற்ற முடியும் இந்த ஆக்ஸிஜன்கள் ஒவ்வொன்றும் 18 மற்றும் 18 உடன் சமன் செய்யப்பட்டுள்ளதா என்று பாருங்கள் இந்த 808 அலைஎண் மேலும் மாறுகிறது 808 கழித்தல் 43 ஆக அது O18 சமநிலைக்கு இருக்கும் இந்த வகையான மாற்றம் டெல்டா 18O2 மற்றும் ஆக்ஸிஜன் நீட்சி இது இனங்கள் சரியானது என்பதை தெளிவாகக் குறிக்கிறது எனவே இந்த வகுப்பில் நாம் புரிந்துகொண்டது சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸ் எனப்படும் இந்த கண்கவர் நொதி என்பதை இதுவரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவை ஹீம் காப்பர் மையங்களைக் கொண்ட ஹீம் காப்பர் மையங்கள் மற்றும் நிச்சயமாக இது உலோக மையம் அல்ல மற்றொரு ஹீம் மையம் மற்றும் மற்றொரு டைகாப்பர் மையம் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது இது ஒன்றோடொன்று தொடர்புடையது அல்லது இது சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸின் ஒரு பகுதியாகும் ஆனால் அவை சம்பந்தப்படாதவை அவை ஆக்ஸிஜன் செயல்படுத்தும் வேதியியலில் ஈடுபடவில்லை எனவே இது ஹீம் மற்றும் காப்பர் தான் இங்கே ஆக்ஸிஜனை செயல்படுத்துகிறது ஆனால் மற்றவை இந்த காப்பரை மையப்படுத்துகின்றன இந்த இரும்பு மையம் இந்த செயல்முறைக்கு தேவையான எலக்ட்ரானை வழங்குவதன் மூலம் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் பங்கேற்கிறது எனவே இது சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆனால் அவை ஆக்ஸிஜன் செயல்படுத்துவதில் சரியாக ஈடுபடவில்லை நீங்கள் பார்த்தபடி இது ஒரு தெளிவான ஹீம் இரும்பு மற்றும் காப்பர் அமைப்பு இது காப்பருக்கான ஒரு ட்ரைனுக்லியை அல்லது ட்ரைடென்டேட் கட்டமைப்பாகும் இது ஹிஸ்டிடினுடன் இணைக்கப்பட்ட ஒரு பார்ப்பயரின் மையமாகும் மேலும் முக்கியமாக இங்கே பீனால் உள்ளது நிச்சயமாக நாங்கள் காட்டிய மாதிரி ஆய்வுகளை நீங்கள் பார்த்தால் அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றைத் தவிர வேறு எந்த ஆக்சியல் லிகாண்ட் இல்லை அது எப்படியிருந்தாலும் ஒரு பெரிய லிகாண்ட் ஆகப் போவதில்லை எனவே இந்த பீனால் அந்த வகையான ஆய்வையோ அல்லது அந்த வகையான கலவையையோ நாங்கள் இதுவரை விவாதிக்கவில்லை ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இந்த வகுப்பு மிகவும் எளிமையாக இருக்கும் நீங்கள் இரும்பு மற்றும் காப்பரை ஒன்றாக கலந்தால் அவைகள் இணைந்து இருக்கின்றன அவர்கள் அருகில் வந்து ஆக்ஸிஜன் மூலம் கைகுலுக்கப் போகிறார்கள் இது மிகவும் தனித்துவமான ஓன்று எனவே இது ஒரு சேர்மத்தை உருவாக்கப் போகிறது இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது ஏனென்றால் ஆக்ஸிஜன் செயல்படுத்தல் நடந்து அதை நீர் மூலக்கூறாக மாற்றுவதற்கு நடைபெறுகின்றது அடுத்த வகுப்பில் நாங்கள் அதைத் தொடருவோம் ஆனால் மிக முக்கியமாக இந்த படிக அமைப்பை மறந்துவிடாதீர்கள் இது மிகவும் விலைமதிப்பற்றது என்று நான் கூறுவேன் இங்கு இரும்பு மற்றும் காப்பர் இந்த பெராக்சோவுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இரும்பு வேதியியலை இணைப்பு காப்பருடன் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இந்த வேதியியலுக்கு வருவோம் படித்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி நாங்கள் விரைவில் உங்களைப் பார்ப்போம்